மாணவர்களே தங்களை வரவேற்கிறேன் ஆகவே நாம் அட்டவணைகளைத் தயாரிக்கும் பணியில் இருக்கிறோம் இப்போது விற்பனை வரவு செலவுத் திட்டத்தையும் விற்பனை வசூல் வரவு செலவுத் திட்டத்தையும் தயாரித்தபின் முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்தபடி கொள்முதல் வரவு செலவுத் திட்டத்தை நாம் தயாரிக்க வேண்டியிருந்தது அதனை நாம் கொள்முதல் அட்டவணைகள் அல்லது கொள்முதல் பட்ஜெட் அட்டவணைகள் எனவும் கூறலாம் எனவே முந்தைய வகுப்பிலும் இந்த நெடுவரிசைகளை நாம் தயாரித்திருந்தாலும் புதிதாக செய்வோம் கொள்முதல் பட்ஜெட் என சொல்வது போன்ற ஓர் பட்ஜெட்டை நாம் தயார் செய்வோம் எனவே விரைவாக இங்கு விவரங்களை வைப்போம் பின்னர் மாதத்தை வைப்போம் பொதுவாக ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் என மூன்று மாதங்களுக்கு பட்ஜெட்டை நாம் தயார் செய்கிறோம் ஆனால் இங்கே ஒரு முந்தைய மாதத்திற்கான கொள்முதல் அட்டவணையை நாம் தயாரிக்க வேண்டும் ஆம் அதுதான் டிசம்பர் மாதம் இப்போது நாம் ஏன் டிசம்பர் மாதத்தை இங்கு சேர்த்துக் கொள்கிறோம் நீங்கள் வழக்கை பார்த்தால் அதன் முக்கியத்துவம் புரியும் தேவை என்னவென்றால் வணிகச் செலவுகள் ஒரு காத்தாடிக்கு சராசரியாக 4 டாலர் செலவாகும் எந்தவொரு மாதத்திலும் காத்தடிகள் வாங்கும் போதும் செலவுகள் செலுத்தப்பட்டு அடுத்த மாதத்தில் முழுமையாக சரிசெய்யப்படும் சரியா எனவே இறுதியாக அடுத்த அட்டவணையைத் தயாரிக்கும் போது கொள்முதல் தள்ளுபடி அட்டவணைப்படிமுந்தைய மாதத்தில் கொள்முதல் செய்ததற்கு ஜனவரி மாதத்தில் கட்டணம் செலுத்த வேண்டும் இங்கு முந்திய மாதம் டிசம்பர் ஆகும் எனவே அதற்காக டிசம்பர் மாதத்தில் நிறுவனம் செய்த கொள்முதல் அளவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் அந்த எண்ணிக்கை நமக்குத் தெரியாவிட்டால் நாம் ஜனவரி மாதத்தில் பணம் செலுத்த முடியாது எனவே கொள்முதல் தள்ளுபடி அட்டவணையான அடுத்த அட்டவணையைத் தயாரிக்கும் போது சிக்கல் வரும் ஏனெனில் டிசம்பர் மாத தொகையை நாம் ஜனவரிலும் ஜனவரி மாத தொகையை பிப்ரவரியில் மற்றும் பிப்ரவரி மாத தொகையை மார்ச்சிலும் நாம் செலுத்துகிறோம்சரியா ஆகவேநாம் ஒரு மாதம் கழிந்து தொகையை செலுத்துகிறோம் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் டிசம்பர் மாதத்தையும் இந்த அட்டவணையில் சேர்க்க வேண்டும் இருப்பினும் டிசம்பர் மாதத்தை முந்தைய அட்டவணையில் நாம் சேர்க்கவில்லை ஏனெனில் ஜனவரி தொடங்கி மார்ச் வரை ஓர் காலாண்டிற்கு நாம் பட்ஜெட் தயார் செய்கிறோம் ஆனால் நாம் டிசம்பரைச் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் டிசம்பரின் வாங்குதலுக்கான தொகை நடப்பு காலாண்டின் முதல் மாதத்தில் செய்யப்பட வேண்டும் நடப்பு காலாண்டின் முதல் மாதம் ஜனவரி ஆகும் இல்லையா எனவே நான் முன்பு சொன்னது போன்ற விபரங்களான நாம் டிசைர்ட் குளோசிங் ஸ்டாக் களுடன் தொடங்குகிறோம் எனவே டிசைர்ட் குளோசிங் ஸ்டாக் என்றால் என்ன அது எவ்வளவு இருக்கலாம் நான் கரும்பலகையில் இட பற்றாக்குறை இருப்பதால் சரக்கை சுருக்கமாக எழுதுகிறேன் எனவே விரும்பிய முடிவு சரக்கிருப்பு எவ்வளவு அது ஒரு டாலராக இருக்கப்போகிறது டிசைர்ட் குளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இந்த வழக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் டிசைர்ட் குளோசிங் ஸ்டாக் மதிப்பு 39050 டாலர்கள்அதுவே இறுதி சரக்கிருப்பும் கூட அதாவது இது டிசம்பர் மாதத்தின் டிசைர்ட் குளோசிங் ஸ்டாக் ஆகும் எனவே நாம் 39050 டாலர்கள் உடன் விற்கப்பட்ட பொருட்களின் அடக்கவிலையை சேர்த்து எடுத்துக்கொள்ளவேண்டும் சரியா இதில் காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் யை நாம் சேர்க்க வேண்டும் ஆம் நடப்பு மாதத்தில் விற்கப்பட வேண்டிய பொருட்களின் விலையை இங்கு சேர்க்க வேண்டும் எனவே நடப்பு மாதத்தில் எவ்வளவு பொருட்கள் விற்கப்பட வேண்டும் நடப்பு மாத விற்பனை எவ்வளவு டிசம்பர் மாதத்தில் விற்பனை 25000 ஆகும் எனவே டிசம்பர் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் அடக்கவிலையில் பாதிஅதாவது விற்பனை விலையில் 50 சதவீதம்எனவே மொத்த விற்பனை 25 எனவேவிற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் அடக்கவிலை எவ்வளவு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் அடக்கவிலை 12500 டாலர்கள் சரியா பின்னர் இது நமக்கு மொத்த தேவை மொத்த சரக்கு தேவை ஆகியவற்றை வழங்குகிறது மொத்த சரக்கு தேவை எவ்வளவு இதை நீங்கள் எளிதாக கணக்கிட முடியும் இந்த இரண்டின் தொகை பூஜ்ஜியம் ஐந்து பின்னர் ஐந்து பின்னர் ஒன்று கடைசியாக ஐந்து எனவே இது எவ்வளவு டாலர்கள்கள் 51550 மதிப்புள்ள மொத்த சரக்குகள் வாங்கப்பட 39050 டாலர்கள் மதிப்புள்ள இறுதி சர்க்ககிறுப்பை வைத்திருக்க வேண்டும் தற்போதைய தேவைகளுக்கு விற்பனை தேவை 12500 டாலர் மதிப்புள்ள விற்பனையில் 50 சதவீதம் மட்டுமே எனவே மொத்த சரக்கு தேவை 51550 ஆகும் இப்போது தொடக்க சரக்கிருப்பை கழிக்கவேண்டும்தொடக்க சரக்கிரப்பு என்றால் என்ன நம்மிடம் உள்ள தொடகசரக்கிரப்பு மதிப்பு எவ்வளவு உங்களுக்கு தொடக்கசரக்கிரப்பு குறித்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் 30 சரக்கிருப்பு மதிப்பு 16000 டாலர்கள் என கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவேநவம்பர் மாதத்தின் இறுதி சரக்கிருப்பு டிசம்பர் மாதத்தின் தொடக்க சரக்கிருப்பு ஆகும் எனவே நாம் நம்மிடம் உள்ள முந்திய மாதத்தின் தொகையை கழிக்கவேண்டும் எவ்வளவு தொகை நம்மிடம் மீதம் உள்ளது எனவே கொள்முதல் அளவு என்ன மொத்த தேவை 51550 டாலர்கள் மற்றும் நம்மிடம் ஏற்கனவே உள்ள தொடக்க சரக்கிருப்பை கழிக்கவேண்டும் எனவே கொள்முதல் எவ்வளவு கொள்முதல் செய்யப் போகிறது என்பது இதன் பொருள் இருப்பு எவ்வளவு கொள்முதல் செய்யப் போகிறது அந்த தொகை எவ்வளவு இருக்கும் 35550 35550 டாலர் மதிப்புள்ள கொள்முதல் டிசம்பர் மாதத்தில் செய்யப்படும் இந்த கொள்முதலுக்கான தொகை அடுத்த மாதத்தில் செலுத்தப்படும்எனவே நமக்கு இந்த தகவல் அட்டவணையில் தேவைப்பட்டது அதனால்தான் டிசம்பர் மாதத்திற்கான கொள்முதல் பட்ஜெட்டைநாம் தயாரித்தோம் இப்போது இதேபோல் ஜனவரி மாதத்திற்கு நாம் வரும்பொழுது இங்கே உள்ள நிபந்தனை என்ன ஜனவரி ஒன்று அன்று சரக்கிருப்பு 6000 டாலர்களை அடையும் வரை கொள்முதல் பறிமுதல் செய்யப்படும்இறுதி சரக்கிருப்பு இப்போது 6000 டாலர்களாக இருக்கும் ஏனெனில் நிறுவனம் ஜஸ்ட் இன் டைம் ஐ செயல்படுத்தும் எனவே இறுதி சரக்கிருப்பாக நாம் எவ்வளவு வைத்திருக்க விரும்புகிறோம் 6000 டாலர்கள்சரியா இப்போது நீங்கள் விற்க வேண்டிய பொருட்களின் அடக்கவிலையே சேர்க்கிறீர்கள் விற்க வேண்டிய பொருட்களின் அடக்கவிலை என்பது விற்பனையின் மதிப்பு என்ன என்பதாகும் 62000 டாலர்கள் அதில் 50 சதவீதம் எவ்வளவு 31000 டாலர்கள் மதிப்புள்ள கொள்முதல் ஆகும் எனவே மொத்த தேவை என்ன மொத்த தேவை நம் கணக்கீட்டின் படி 37000 டாலர்கள்சரியா நம்மிடம் உள்ள தொடக்க சரக்கிருப்பு எவ்வளவு தொடக்க சரக்கிருப்பு என்பது கடந்த மாத இறுதி சரக்கிருப்பின் மதிப்பு எனவே இறுதி சரக்கிருப்பு 39500 ஆகும் ஆக இதன் பொருள் இறுதி சரக்கிருப்பு இவ்வளவு உள்ளதுஇவ்வளவு தேவைப்படுகிறதுஇவ்வளவு உள்ளதுஎனவே கொள்முதல் அளவு எவ்வளவு இறுதியாக இல்லை டாலர்கள் 0 அல்லது இல்லை என்றளவில் கொள்முதல் செய்யப்படும் ஏனென்றால் நம்மிடம் தேவை குறைவாக உள்ளது ஆனால் நம்மிடம் ஏற்கனவே போதுமான அளவு இருப்பு உள்ளது எனவே நாம் ஜனவரி மாதத்தில் எதுவும் கொள்முதல் செய்யப்போவதில்லைஜனவரி மாதத்தில் நாம் எதையும் கொள்முதல் செய்யப்போவதில்லை என்றால் பிப்ரவரி மாதத்தில் எந்தவிதமான தொகையும் செலுத்தப் போவதில்லை இதேபோல் இப்போது ஒவ்வொரு கொள்முதல் மாதத்திற்கும் நாம் செல்கிறோம் டிசைர்ட் குளோசிங் ஸ்டாக் இப்போது மீண்டும் 6000 ஆக இருக்கும்ஏனெனில் நிறுவனத்தில் ஜஸ்ட் இன் டைம் ஐ செயல்படுத்திய பிறகு இது நிறுவனம் வைத்திருக்க விரும்பும் சரக்குகளின் இறுதி நிலை ஆகும் எனவே இது 6000 டாலர்கள் மற்றும் விற்க வேண்டிய பொருட்களின் அடக்கவிலை என்ன 37500எனவே மொத்த சரக்கு தேவை எவ்வளவு அது 43500 டாலர் மதிப்புள்ளதாக இருக்கும் சரியா மற்றும் தொடக்க சரக்கிருப்பின் மதிப்பு என்ன நம்மிடம் உள்ள தொடக்க சரக்கிருப்பின் மதிப்பு என்ன நமது தேவை 43500 மற்றும் நம்மிடம் உள்ள தொடக்க சரக்கிருப்பின் மதிப்பு என்ன ஆகவே இங்கு தொடக்க சரக்கிருப்பின் மதிப்பு இறுதி சரக்கிருப்பாகி அதன் மதிப்பு 39050 எனவே இதுநம்மிடம் உள்ள மொத்த மூலப்பொருள் ஆகும கடந்த மாதத்தின் தேவையானது 37 ஆயிரம் டாலர்கள் என்றால் நம்மிடம் உள்ள உபரி 2050 டாலர்கள் மொத்தம் 6 ஆயிரம் டாலர்கள் எனவே நம்மிடம் உள்ள தொடக்க சரக்கு இருப்பு எவ்வளவு இப்பொழுது அதன் மதிப்புகள் 8050 டாலர்கள் ஆகவே இறுதியாக உங்களின் கொள்முதல் தேவையை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் அதுதான் இப்போது நம்மிடம் உள்ள மொத்த இருப்பு நாம் இந்த மாதத்தில் கொள்முதல் செய்த 35 ஆயிரத்து 450 டாலர்கள் அதுவே பிப்ரவரி மாதத்தில் நமது மொத்த கொள்முதல் தேவையாகும்சரியா இதேபோல் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்கு செல்கிறோம்மார்ச் மாதத்திற்கு மீண்டும் சரக்கு தேவை எவ்வளவுநாம் 6000 டாலர்கள் மதிப்புள்ள இறுதி சரக்கிருப்பை கொண்டுள்ளோம் சரியா இந்த வழக்கில் இப்போதுவிற்க வேண்டிய பொருட்களின் அடக்கவிலை என்ன விற்பனை அளவு என்ன இந்த மாதத்தில் 38000 எனவே விற்கப்படும் பொருட்களின் தற்போதைய மாத செலவுக்கான கொள்முதல் தேவை 19000 ஆகும்மொத்த தேவை எவ்வளவு என்றால் 25000 டாலர்கள் நமது தொடக்க சரக்கிருப்பு இப்பொழுது எவ்வளவு நம்மிடம் உள்ள தொடக்க சரக்கிருப்பு என்பது நாம் ஏற்கனவே பயன்படுத்தியதாகும்எனவே இறுதி சரக்கிருப்பு 6000 டாலர்கள்அதுதான் நம்மிடம் உள்ள 6000 டாலர் மதிப்புள்ள தொடக்க சரக்கிருப்பு ஆகும்எனவேதற்பொழுதைய மொத்த கொள்முதல் எவ்வளவாக இருக்கும் 19000 டாலர்கள்ஆம் 19000 டாலர்கள் ஆகாநீங்கள் மிகவும் எளிமையாக இந்த மாதத்தின் மொத்த கொள்முதல் எவ்வளவு என்பதை கண்டுபிடிக்க முடியும்டிசம்பர் இல் கொள்முதல் செய்த மொத்த சரக்கின் மதிப்பு 35550ஜனவரி மாதம் கொள்முதல் ஏதும் இல்லை நம்மிடம் போதுமான சரக்கு இருப்பதால் நாம் எதையும் கொள்முதல் செய்ய விரும்பவில்லைபிப்ரவரி 35450 பின்னர் மார்ச் 19000 டாலர்கள் மதிப்புள்ள சரக்கு நாம் கொள்முதல் செய்யவேண்டும் எனவே இது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மொத்த கொள்முதல் தொகை அல்லது நாம் மொத்த கொள்முதலை அளவிட எளிய சூத்திரம் ஒன்றை பயன்படுத்துவோம் அதாவது இறுதி சரக்கிருப்பு கூட்டல் தற்போதைய மொத்த அடக்கவிலை விற்பனை விலை கழித்தல் தொடக்க சரக்கிருப்பு என்பது மொத்த கொள்முதலை கொடுக்கும்சரியா ஆகவே இந்த அட்டவணை தயாராக உள்ளது இப்போது நாம் அடுத்த அட்டவணைக்கு செல்வோம் அது கொள்முதல் தள்ளுபடி அட்டவணை அல்லது கொள்முதல் தள்ளுபடி பட்ஜெட் கொள்முதல் தள்ளுபடி பட்ஜெட் சரியா இப்போது மீண்டும் அதே நெடுவரிசைகள் அதே செயல்முறை கட்டணம் செலுத்துவதற்கான நிபந்தனை என்ன பணம் செலுத்துவதற்கான நிபந்தனை என்னவென்றால் எந்தவொரு மாதத்திலும் வாங்குதல்கள் அடுத்த மாதத்தில் முழுமையாக செலுத்தப்படுகின்றன கொள்முதல் எவ்வளவு என்பதை நாம் ஏற்கனவே கண்டுபிடித்த மிக எளிய வழியில் கண்டுபிடித்தோம் எனவே நாம் அந்த கட்டணம் செலுத்தப் போகிறோம் எனவே இது முந்தைய மாதங்களில் 100 சதவீதத்தில் 100 ஆக இருக்கும்முந்தைய மாத கொள்முதல் முந்தைய மாத வாங்குதல்களில் நூறு சதவீதம் நாம் செலுத்தப் போகிறோம் எனவே டிசம்பர் மாதத்தில் நாம் டிசம்பர் மாதத்திற்கான பட்ஜெட்டை தயாரிக்கவில்லைஎனவே இப்போது டிசம்பரை மறந்துவிடுவோம் ஆனால் இந்த எண்ணிக்கையைப் பயன்படுத்துவோம் இந்த எண்ணிக்கை 35550எனவே இப்போது நீங்கள் ஜனவரி மாதத்திற்கு நேராக செல்லலாம்ஏனெனில் நாம் ஜனவரி முதல் மார்ச் வரையான மூன்று மாதங்களை உள்ளடுக்கிய காலாண்டிற்கு பட்ஜெட் தயாரிக்கிறோம் எனவே ஜனவரி மாதத்தில் நாம் எவ்வளவு செலுத்தப் போகிறோம் முந்தைய மாதங்களில் முந்தைய மாத கொள்முதலிற்கு கொள்முதலில் 100 சதவீதம் எனவே முந்தைய கொள்முதல் என்ன 35550 நாம் இதை செலுத்தப் போகிறோம்எனவே இது 35550 டாலர் செலுத்தப் போகிறோம் இதனை ஜனவரி மாதத்தில் நாம் செலுத்தப்போகிறோம்இப்போது பிப்ரவரி மாதத்தில் நாம் எதற்கும் பணம் செலுத்தப் போகிறோமா இல்லை ஏனென்றால் ஜனவரி மாதத்தில் கொள்முதல் பூஜியம் ஆகும்எனவே பிப்ரவரி மாதத்தில் கட்டணம் செலுத்தப்பட மாட்டாது மார்ச் மாதத்தில் நாம் எவ்வளவு பணம் செலுத்தப் போகிறோம் இதை நாம் செலுத்தப் போகிறோம்அதாவது 35450 மார்ச் மாதத்தில் செலுத்தப்படும் 35450 மார்ச் மாதத்தில் செலுத்தப்படும் இறுதியாக மார்ச் மாதத்தில் நாம் செய்த 19000 கொள்முதல் தொகை அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் செலுத்தப்படும்எனவே இந்த தொகை செலுத்த வேண்டிய கணக்குகளாக இங்கே காண்பிக்கப்படும்செலுத்த வேண்டிய கணக்குகள் மற்றும் செலுத்த வேண்டிய இந்த கணக்குகள் எங்கே வரும் இருப்புநிலைக் கணக்கில் ஒரு பொறுப்பாக செலுத்த வேண்டிய கணக்குகளாக வரும் எனவே செலுத்த வேண்டிய கணக்குகள் எவ்வளவு ஜனவரி மாதத்தில் ஒன்றும் இல்லைபிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் செலுத்தவேண்டிய கணக்குகள் எவ்வளவு இருக்கும் 19000சரியா எனவே வாங்குதல்களுக்கான மொத்த தள்ளுபடிகள் வாங்குதல்களுக்கான மொத்த தள்ளுபடி எவ்வளவு இருக்கும்ஜனவரி மாதத்தில் 35550 ரூபாய்பிப்ரவரி மாதத்தில் மொத்த கட்டணம் ஒன்றும் இல்லைமார்ச் மாதத்தில் மீண்டும் இந்த எண்ணிக்கையைநாம் எடுக்கக்கூடாது இது செலுத்த வேண்டிய கணக்குகள் ஆகும் எனவே கட்டணம் எவ்வளவு 35450 மதிப்புள்ள கொள்முதல் ஆகும் அந்த வாங்குதல்களுக்கு அந்த தொகையை நாம் செலுத்தவோ அல்லது வழங்கவோ போகிறோம் எனவே இவை வாங்குதல்களுக்கான மொத்த விநியோகமாகும் இது அடிப்படையில் கொள்முதல் தள்ளுபடி அட்டவணைசரியா இப்போது மற்ற அட்டவணைகள் அல்லது பிற வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்க நாம் செல்ல வேண்டியிருக்கும் முந்தைய வழக்கை போலவே இந்த வழக்கிலும் இயக்க செலவினங்களுக்கான வரவு செலவுத் திட்டங்களை நாம் தயார் செய்கிறோம் என்பதைக் கண்டோம் நமக்கு வழங்கப்பட்ட இயக்க செலவினங்களின் தகவல்கள் தெளிவாகவோ அல்லது குறிப்பிட்டோ இல்லைஎனவே இயக்க செலவினங்களுக்கான பட்ஜெட்டையும் நாம் தயாரிக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் எந்த அட்டவணையும் தேவையில்லை ஏனெனில் இயக்க செலவுகள் நமக்கு மிகவும் தெளிவாக வழங்கப்படுகின்றனமாதாந்திர செயல்பாட்டு செலவுகள் பின்வருமாறு ஊதியங்கள் மற்றும் கூலிகள் காப்பீடு தேய்மானம் இதர மற்றும் வாடகை எந்தவொரு அட்டவணையும் தயாரிக்காமல் அதே வழியில் ஒரு எளிய தகவல் மிருதுவான தகவல் நேரான தகவல்களை இந்த வழக்கிலிருந்து நேரடியாக அடுத்த அறிக்கைக்கு எடுத்துச் செல்லலாம் எனவே இப்போது வரை அனைத்து அட்டவணைகளும் தயாராக உள்ளன நாம் நான்கு தயாரிப்பு அட்டவணைகளை தயார் செய்துள்ளோம் ஒன்று விற்பனை அட்டவணை அல்லது விற்பனை பட்ஜெட் விற்பனை வசூல் பட்ஜெட் கொள்முதல் பட்ஜெட் கொள்முதல் தள்ளுபடி பட்ஜெட் பின்னர் இப்போது நாம் மூன்று முக்கிய அறிக்கைகளை தயாரிப்போம் முதலாவது ரொக்க திட்ட பட்டியல்பின்னர் நாம் பட்ஜெட் செய்யப்பட்ட லாப நஷ்டக் கணக்கையும் பின்னர் வரவுசெலவுத் திட்ட இருப்புநிலை குறிப்பையும் தயார் செய்வோம் எனவே இப்போது நாம் தயாரிக்கப் போகும் அடுத்த அறிக்கை ரொக்க திட்ட பட்டியல் அல்லது ரொக்கவரவு செலவுத் திட்டம்சரியா இது மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமான அறிக்கையாக இருக்கும் மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான பட்ஜெட் மற்றும் நாம் முந்தைய வழக்கில் செய்ததைப் போலவே அதே வடிவத்தில் ரொக்க திட்ட பட்டியயை அதே வடிவத்தில் தயாரிப்போம் மேலும் மீண்டும் நாம் மூன்று மாதங்களுக்கான விவரங்களைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் எந்த மாதத்திலும் ரொக்கத்தின் தொடக்க நிலுவைத் தொகையைத் தொடங்கி அந்த மாதத்திற்கான ரொக்கத்தின் இறுதி இருப்பைக் கண்டுபிடிப்பதன் மூலம் முடிவடையும் மேலும் அந்த மாதத்திற்கான ரொக்கத்தின் இறுதி இருப்பு அடுத்த மாதத்திற்கான தொடக்க இருப்பு பின்னர் நிறைவு இருப்பு மற்றும் மூன்றாம் மாதத்திற்கு மாறும் எனவே அந்த வகையில் காலாண்டின் முடிவில் நிறைவு இருப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும்மார்ச் மாத இறுதியில் அந்த இறுதி ரொக்க இருப்பு இருப்புநிலைக்கு வலதுபுறத்தின் சொத்து பக்கத்தில் சொத்தாக பதியப்படும் எனவே ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கி மூன்று மாதங்களுக்கான ரொக்க திட்ட பட்டியயை தயாரிக்க ஆரம்பிக்கலாம் எனவே இது ரொக்க திட்ட பட்டியல் இது ரொக்க திட்ட பட்டியல் சரியா இங்கே நாம் விவரங்களுடன் தொடங்குகிறோம் இது ஜனவரி மாதம் இது பிப்ரவரி மாதம் மற்றும் இது மார்ச் மாதம் சரியா இந்த மார்ச் மாதத்தைப் போலவே எடுத்துக்கொள்கிறோம் இப்போது இதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த ஜனவரி மாத விவரங்களுடன் தொடங்குவோம் எனவே தொடக்க ரொக்க இருப்பு பணத்தின் தொடக்க இருப்பு ஆகியவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பணத்தின் தொடக்க இருப்பு என்ன டிசம்பர் மாதத்தின் இறுதி இருப்பு என்ன டிசம்பர் மாதத்தின் இறுதி இருப்பு என்ன 5000 டாலர்கள் இது ஜனவரி மாதத்திற்கான தொடக்க இருப்பாக மாறும் எனவே நாம்இதைத் தொடங்குவோம் இது 5000 டாலர் இது தொடக்க ரொக்க இருப்பு மற்றும் ரொக்கத்தின் குறைந்தபட்ச விரும்பிய இருப்பு என்ன இந்த வழக்கில் இருந்து மீண்டும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் குறைந்தபட்ச விரும்பிய பணத்தின் இருப்பு இங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 5000 டாலர் ரொக்க இருப்புடன் முடிவுக்கு வர வேண்டும் என நாம் விரும்புகிறோம் எனவே இந்த வழக்கில்விரும்பிய குறைந்தபட்ச ரொக்க இருப்பு மீண்டும் எவ்வளவு 5000 டாலர் சரியா இப்போது செயல்பாடுகளுக்கு ரொக்கம் கிடைக்கிறது செயல்பாடுகளுக்கு ரொக்கம் எவ்வளவு நம்மிடம் இருப்பது 5000 பாதுகாப்புப் பங்கின் குறைந்தபட்ச இருப்பு 5000 ஆக வைத்திருக்க விரும்புகிறோம் இங்கே இருப்பு ஏதும் இல்லை செயல்பாடுகளுக்கு நம்மிடம் ரொக்கம் எதுவும் இல்லை ஆம் இல்லை இந்த மாதத்தில் நடவடிக்கைகளுக்கு நம்மிடம் ரொக்கம் எதுவும் இல்லை இவை அனைத்தும் வசூலைப் பொறுத்தது அல்ல நம்மிடம் எவ்வளவு விற்பனை வசூல் உள்ளது அந்த வசூலில் இருந்து ரொக்கம் செலுத்துவதற்கான கட்டணம் செலுத்த வேண்டும் இறுதியாக ரொக்கதின் நிகர இருப்பு நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பதைப் பார்க்க வேண்டும் அது நேர்மறையாக இருந்தால் நன்று அது ஜனவரி மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பாக மாறும் ஆனால் அது எதிர்மறையாக இருந்தால் நாம் நிதி ஏற்பாடுகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும் நிதி ஏற்பாடுகள் வங்கியில் இருந்து கடன் வாங்குவதன் மூலம் நிறைவடையும் நமக்கு வழங்கப்பட்ட கடனுக்கான நிபந்தனை என்னவென்றால் கடன் வாங்குவது மாதத்தின் தொடக்கத்தில் இருக்க வேண்டும் மற்றும் மாத இறுதியில் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் கடனை திருப்பிச் செலுத்துவது மாத இறுதியில் இருக்க வேண்டும் மற்றும் கடன் வாங்குவது எப்போதும் 500 டாலர்களின் மடங்காக இருக்க வேண்டும் மற்றும் வட்டி 1 டாலர்களுக்கு நெருக்கமாக 10 சதவீத வீதத்தில் செலுத்தப்பட வேண்டும் எனவே இப்போது நாம் ரொக்க ரசீதுகள் மற்றும் தள்ளுபடிகள் ரொக்க ரசீதுகள் தள்ளுபடிகள் ஆகியவற்றிற்குச் செல்கிறோம் இதுதான் இங்கே முக்கிய தலைப்பு இப்போது ரொக்க ரசீதுகள் ரொக்க ரசீதுகள் முதலில் ரொக்க பெறுதலில்லிருந்து வருகின்றன அல்லது விற்பனையிலிருந்து வரும் சேகரிப்பு விற்பனையிலிருந்து வரும் சேகரிப்பு எவ்வளவாக இருக்கும் விற்பனையிலிருந்து வசூல் எவ்வளவு இருக்கும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் அட்டவணைகளைக் குறிப்பிட வேண்டும் இந்த மாதத்தில் விற்பனையிலிருந்து எவ்வளவு வசூல் இங்குள்ள விற்பனையிலிருந்து எவ்வளவு சேகரிப்பு கிடைத்துள்ளது அதாவது ஜனவரி மாதத்தில் 47200 இந்த 47200 ரொக்க திட்ட பட்டியலுக்கு செல்லும் எனவே விற்பனையிலிருந்து சேகரிப்பு 47200 டாலர் மேலும் சேகரிப்பு ஏதும் இல்லை சேகரிப்பின் வேறு எந்த மூலமும் இல்லை இங்கே நாம் விற்பனையிலிருந்து வரும் சேகரிப்பை மட்டுமே எடுக்க போகிறோம் இப்போது தள்ளுபடிகள் முதல் தள்ளுபடி என்பது பணம் செலுத்துதல் கொள்முதல் அல்லது பொருட்களுக்கான கட்டணம் கொள்முதல் அல்லது வணிகத்திற்கான கட்டணம் ஆகியவற்றின் கொள்முதலிற்கு நாம் எவ்வளவு ரொக்கம் செலுத்த வேண்டும் என்பதாகும் நாம் முந்தய மாதத்தில் ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் ஜனவரி மாதத்தில் இந்த கட்டணம் 35550 செலுத்த உள்ளோம் ஆகவே 35550 ஐ அடைப்புக்குறிக்குள் எழுத போகிறோம் ஏனெனில் அது வெளியே செல்லும் எதிர்மறை எண்ணிக்கை அது உள்ளே வருவதில்லை அது வெளியே போகிறது அடுத்தது அடுத்தது என்ன செலவினத்தின் தலைப்பு என்பது இங்கே எடுக்கும் இது போலவே நீங்கள் எடுக்கக்கூடிய செலவினங்களின் அடுத்த தலைப்பை குறிப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டாக நாம் வாடகையை எடுத்துக்கொள்கிறோம்சரியா நீங்கள் வாடகையை எடுத்தால் வாடகை இப்போது எவ்வளவு சாதாரண மாத வாடகை 250 டாலர்கள் மற்றும் நிபந்தனை என்னவென்றால் எந்தவொரு காலாண்டிற்கும் விற்பனையின் 10000 டாலர்களுக்கு மேல் மற்றும் அதற்கு மேல் 10 சதவிகிதம் வாடகைக்கு செலுத்தப்பட வேண்டும் எனவே முந்தைய காலாண்டு விற்பனை என்ன 88000 டாலர்கள் மற்றும் கழித்தல் 10000 ஒதுக்கி 10000 ஐ நீங்கள் 78000 உடன் வைத்திருக்கிறீர்கள் எனவே 78000 விற்பனையும் அதில் 10 சதவிகிதமும்அதாவது 7800 கூட்டல் 250 ஆகும் எனவே வாடகைக் கட்டணம் அல்லது வாடகை ஜனவரி மாதத்தில் 8050 இருக்கும் இது நாம் செலுத்தும் இரண்டாவது கட்டணம் அதாவது வாடகைக் கட்டணம் அல்லது அந்த நிறுவனத்திற்கான கட்டணம் 8050 மற்ற தள்ளுபடிகள் இப்போது ஊதியங்கள் மற்றும் கூலிகள் ஊதியங்கள் மற்றும் கூலிகள் ஊதியங்கள் மற்றும் கூலிகள் எவ்வளவு ஊதியங்கள் மற்றும் கூலிகள் 15000 டாலர்கள் இவை வழக்கில் தெளிவாக வழங்கப்பட்ட ஊதியங்கள் மற்றும் கூலிகள் நாம் வேறு எங்கிருந்தும் இதனை எடுக்கவில்லை இதர செலவுகள் இதர செலவுகள் இதர செலவுகள் எவ்வளவு 2500 சரியா எனவே நாம் அதை ஒரு எதிர்மறையான பகுதியாக முடிக்கிறோம் பின்னர் வழக்குகளில் கொடுக்கப்பட்ட மேலும் ஒரு கட்டணத்திற்கு நாம் செல்ல வேண்டும் டிவிடெண்ட் டிவிடெண்ட் 1500 டாலர்களின் ரொக்க டிவிடெண்ட் ஜனவரி 15 அதாவது காலாண்டு தொடக்கத்தில் செலுத்தப்பட வேண்டும் என்ற வழக்கில் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே டிவிடெண்ட் யை நாம் செலுத்தப் போகிறோம் இந்த தொகை எவ்வளவு இருக்கும் 1500 மற்றும் இது மேலும் ஒரு கட்டணமாகும் ஆம் 1500 டிவிடெண்ட் யை இங்கு கொடுக்கப்போகிறோம் நாம் இங்கே பணம் செலுத்தவில்லை என்றாலும் ஒரு நெடுவரிசையை உருவாக்க வேண்டியிருக்கும் அதாவது பொருத்துதல்களுக்கான கட்டணம் அல்லது பொருத்துதல்களை வாங்குதல் அல்லது பொருத்துதல்களை வாங்குதல் இந்த ஜனவரி மாதத்தில் நாம் ரொக்கம் செலுத்தப் போவதில்லை ஆனால் இங்கே நெடுவரிசையை உருவாக்குவோம் இதன் மூலம் அதனை நாம் வாங்கும்போது அதை இங்கே நிரப்பலாம் பொதுவாக நாம் மார்ச் மாதத்தில் கொள்முதல் செய்கிறோம் எனவே மதிப்பை மார்ச் மாதத்திற்கு எதிராக பதிவிடவேண்டும் ஆனால் இங்கே நெடுவரிசை உருவாக்கப்பட வேண்டும் நாம் மொத்த பெறுதல்களின் மதிப்பு 7200 என்பதை இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இவை வெவ்வேறு செலவின தலைப்புகள் கொள்முதல் 35550 வாடகை 8050 ஊதியம் மற்றும் கூலி 15000 டாலர்கள் இதர செலவுகள் 2500 டாலர்கள் டிவிடெண்ட் 1500 டாலர்கள் மற்றும் பொருத்துதல்களுக்கான கொள்முதல் ஜனவரி மாதத்தில் எதுவும் இல்லை ஆனால் அது மார்ச் மாதத்தில் வரும் எனவே இப்போது இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் அது நிகர ரொக்க ரசீது வழங்கப்பட்ட நிகர ரொக்கம் பெறப்பட்ட சாய்ந்த விநியோகம் இது இப்போது கிடைக்கக்கூடிய நிலுவைத் தொகையைப் பொறுத்தது நிகர ரொக்கம் கழித்தல் இவைகள் எனவே இதை நாம் கணக்கிட்டால் நிகர இருப்பு எதிர்மறையாகவும் எதிர்மறை இருப்பு 15400 டாலர்களாகவும் இருக்கிறதுஇதன் பொருள் நம் செலுத்துதல்கள் பெறுதலின் மூலம் செலுத்தப்பட்டுள்ளது நம் செலுத்துதல்கள் பெறுதலுக்கு எதிராக 15400 டாலர்கள் அதிகம் 7200 டாலர்கள் நம் செலுத்துதல்கள் அனைத்தும் 47200 டாலர்களுக்கு மேல் 15400 டாலர்கள் எனவே இது இப்போது எதிர்மறை சமநிலை இப்போது எதிர்மறை சமநிலை எனவே இப்போது நீங்கள் செயல்பாடுகளுக்குக் கிடைக்கும் ரொக்கத்தை சரிசெய்த பிறகு அதை உபரி அல்லது ரொக்க பற்றாக்குறை என்று அழைக்கலாம் இந்த வழக்கில் அது 0 ஆகும் எனவே ரொக்கத்தின் உபரி பற்றாக்குறை என்று அர்த்தம் ஏனென்றால் செயல்பாடுகளுக்கு ரொக்கம் இல்லை ஆனால் செயல்பாடுகளுக்கு ரொக்கம் உள்ளது எனவே இந்த தொகையைப் பயன்படுத்துவோம் பின்னர் உண்மையான பற்றாக்குறையை கண்டுபிடிப்போம் ஆனால் இங்கு அதுவும் நிகர் எனவே இந்த எண்ணிக்கை மீண்டும் 15400 டாலர் ஆகும் எனவே இங்கே 15400 ஆகும் எனவே இந்த பகுதி இப்போது நமது மொத்த பற்றாக்குறையாக 15400 ஆக இருக்கப்போகிறது இப்போது இந்த தொகையை ஏதேனும் ஒரு மூலத்திலிருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த மூலமானது இறுதியாக என்னவாக இருக்கும் நமக்கு அது தெரியும் அது வங்கிஏனெனில் நிதி ஏற்பாடுகளை அங்குதான் செய்யமுடியும் எனவே நாம் இங்கே என்ன செய்யப் போகிறோம் வங்கியில் கடன் வாங்கப்போகிறோம் வங்கியில் கடன் வாங்குவது எவ்வளவு வங்கியில் கடன் வாங்கும் தொகை 15000 ஆனால் நிபந்தனை என்னவென்றால் கடன் வாங்குவது 500 டாலர்களின் மடங்காக இருக்க வேண்டும் எனவே நாம் இன்னும் 100 டாலர்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அதாவது 15500 டாலர் கடன் வாங்கவேண்டும் சரியா ஏதேனும் உபரி இருந்தால் அடுத்த நெடுவரிசையில் பதியவேண்டும் எனவே நாம் திருப்பிச் செலுத்த வேண்டும் ஒன்றும் இல்லாத கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் நாம் இந்த மாதத்தில் கடன் வாங்குகிறோம எனவே நாம் எதுவும் செலுத்த தேவையில்லை நம்மிடம் உபரி நிதி எதுவும் இல்லை பின்னர் வட்டி செலுத்துதல் வட்டி செலுத்துதல் எதையும் செலுத்தவில்லை எனவே இங்கு வட்டி செலுத்தவில்லை எனவே இது வட்டிக்கான கட்டணமாக இருக்கும் எனவே இங்குள்ள வட்டிக்கு நாம் எதையும் செலுத்தப்போவதில்லை எனவே 15500 டாலர் மட்டுமே நாம் வங்கியிடமிருந்து கடன் வாங்குகிறோம்எனவே கடனை திருப்பிச் செலுத்த முடியாது நாம் திருப்பிச் செலுத்தாமல் கடன் வாங்குகிறோம் அசலை திருப்பிச் செலுத்தாதபோது அதற்கும் நாம் எந்த வட்டியும் செலுத்தவில்லை எனவே இறுதியாக இதன் பொருள் என்னவென்றால் புள்ளிவிவரங்கள் 0 ஆக இருக்கும் எனவே நிதியத்தின் மொத்த விளைவு நிதியுதவியின் மொத்த விளைவு எவ்வளவு எதிர்மறை கடன்கள் 15500 டாலர்கள் நாம் கடன் வாங்குகிறோம் இறுதியாக நாம் இறுதி ரொக்க இருப்புடன் முடிக்கிறோம் ரொக்க இருப்பு நிலை ரொக்க இருப்பு நிலை 5000 டாலர்கள் இறுதி ரொக்க இருப்பு நிலை 5000 டாலர்கள் இப்போது செயல்முறை தொடரும் 5000 டாலர் ரொக்க இருப்பு திறனைக் கொண்டிருந்த இறுதி ரொக்க இருப்பு இருப்பதைக் கண்டுபிடித்தோம் மேலும் அனைத்துபெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கிட்ட பிறகு இந்த மாதத்தில் நாம் ரொக்கத்தை குறைவாகக் கொண்டிருக்கிறோம் என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் நாம் வங்கியில் இருந்து கடன் வாங்கி உள்ளோம் எனவே 15400 டாலர்களுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவே நாம் 15500 டாலர்களை கடன் வாங்க வேண்டியிருந்தது ஏனெனில் 500 டாலர்களின் மடங்கில் கடன் வாங்க வேண்டும் எல்லாவற்றையும் சரிசெய்த பிறகு ஜனவரி மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பு வெறும் 5000 டாலர்கள் மட்டுமே இது ரொக்க தொடக்க இருப்பு ஆகும் இந்த தொடக்க இருப்பு ஜனவரி மாதத்திற்கான ரொக்கத்தின் இறுதி இருப்பு பிப்ரவரி மாதத்திற்கான தொடக்க இருப்புநிலையாக மாறும் பின்னர் ரொக்கத்தின் குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை வைத்திருப்போம் பின்னர் மற்ற விபரங்களை வைப்போம் எனவே முதலில் இந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தையும் பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதத்தில் பதிவிட்டு இறுதியாக காலாண்டின் முடிவில் இறுதி ரொக்க இருப்பைக் கணக்கிடுவோம் மார்ச் மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பு இந்த காலாண்டிற்கான இறுதி ரொக்க இருப்பு இறுதியாக இருப்புநிலைக்கு குறிப்பிற்கு செல்லும் எனவே மீதமுள்ள இரண்டு மாத ரொக்க திட்ட பட்டியல் பிப்ரவரி மார்ச் பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த இரண்டு மாத ரொக்க திட்ட பட்டியலை அடுத்த வகுப்பில் காண்போம் மிக்க நன்றி